இதுவே பவுண்டரி புள்ளிகளில் தோன்றும் ஒரே சிக்கலாகும் நீங்கள் கவனித்தால் முனை 2 ன் பங்களிப்பு 0 ஆகும் அதேபோல் உள்ளிருக்கும் முனைகளின் பங்களிப்பும் 0 ஆகும் உங்களுக்கு என்ன மீதம் உள்ளது என்றால் இறுதி புள்ளிகளின் பங்களிப்பு மட்டுமே இப்போது நாம் அந்த சமன்பாட்டிற்கு திரும்ப செல்வோம் முதல் டெர்ம் இரண்டாம் டெர்ம் வலதுகைப் பக்கம் எனக்கு இன்னொரு ஐ மற்றும் சில கான்ஸ்டன்ஸ் கொடுக்கும் இந்தச் சமன்பாட்டில் நான் என்ன எழுதுவது நான் இங்கே எழுதலாம் முதல் சமன்பாடு எனக்கு சில டெர்மை கொடுத்துள்ளது எனக்கு ஏதாவது மற்றும் இருக்கிறதா இல்லை மற்றும் ஏதேனும் கான்ஸ்டன்ட் வலதுகைப் பக்கம் இருக்கிறதா அதுவே என்னுடைய முதல் சமன்பாடு நாம் இப்போது பரிச்சயம் செய்வோம் நாம் வெயிட்டிங் பங்க்ஷன் 2 ஐ கொண்டு பரிச்சயம் செய்வோம் நாம் வெயிட்டிங் பங்க்ஷன் 1 ஐ கொண்டு பரிச்சயம் செய்து விட்டோம் இப்போது வெயிட்டிங் பங்ஷன் 2 ஐ கொண்டு செய்வோம் அது மற்றும் அது பொதுவான யோசனையை தரும் நாம் இப்போது முதல் டெர்மை பார்ப்போம் பின்னர் என்னிடம் உள்ளது அது ஏதேனும் இறுதி புள்ளிகளுக்கு சமமானது மைனஸ் நாம் அதை சரியாக எழுதலாம் நான் இப்போது ஐ போடப் போகிறேன் விற்கு டொமைன் ஆப் இன்ட்ரஸ்ட் என்ன எங்கே இது நான் ஜீரோ இதுவே மற்றும் w பிரைம் என்னவாகப் போகிறது இந்த செக்மென்ட்டில் மாணவர் இது கூட்டல் ஆகப்போகிறது மற்றும் பின்னர் மாணவர் மைனஸ் மைனஸ் சரி இது இரண்டு டெர்முகளாக பிரியம் அங்கே மீது இன்டகிரேல் மைனஸ் இருக்கும் இங்கே டெரிவேட்டிவ் ஆகும் எந்த டெர்ம் தோன்றி திரும்ப செல்லும் எந்த இரண்டு டெர்ம் தோன்றும் நாம் மீது இன்டகிரேல் செய்கிறோம் இதுவே உங்களுடைய U ன் எக்ஸ்பிரஷன் மாணவர் U மற்றும் U தோன்றும் மற்றும் மாணவர் அது முன்பு போலவே உள்ளதா முன்பு போலவே உள்ளதுஎன்னிடம் என்ன இருக்கும் மாணவர் மைனஸ் மாணவர் டெல்டா மாணவர் இதுவே முதல் டெர்ம் கூட்டல் மன்னிக்கவும் மைனஸ் ஏனென்றால் இண்டெகரேஷனை இரண்டாம் செக்மெண்ட்க்கு தொடர்ந்து உள்ளோம் நான் முதல் டெர்மின் இன்டெக்ரலை மட்டும் எழுதுகிறேன் இப்போது அதன் டெரிவேட்டிவ் என்ன மாணவர் மைனஸ் 1 அது என்ன இப்போது தோன்றும் மாணவர் மைனஸ் U 2 சரி நாம் இப்போது அடுத்த டெர்மை எடுத்துக்கொள்வோம் இங்கே என்ன நடக்கும் திரும்ப நாம் மீது இண்டெகரேஷன் செய்யவேண்டும் இதை நாம் ஏற்கனவே எழுதியது போல தான் இந்த மற்றும் மீது செல்லும் இந்த இரண்டு டெர்ம்களும் இங்கிருந்து வரும் முதல் டெர்ம் மற்றும் இன்னொரு டெர்ம் மீது உள்ள இண்டெகரேஷனில் இருந்து வரும் இப்போது என்ன டெர்ம் வரும் இது செக்மெண்ட் 2 எலிமெண்ட் 1 நான் சொல்ல வருவது ஷேப் பங்க்ஷன் 1 நான் இப்போது என்ன வருவேன் இது 1 2 3 4 நான் இப்போது செக்மெண்ட் ல் இருக்கிறேன் எந்த இரண்டு விஷயம் இப்போது வரும் மாணவர் சரியான ஒன்று இதுவே இரண்டாம் டெர்ம் பின்னர் இந்த மூன்றாம் டெர்ம்க்கு என்ன நடக்கும் w x u x இது முனை 2 ல் மைனஸ் மன்னிக்கவும் இது என்னவாக இருக்கும் மாணவர் முனை முனை மாணவர் 3 மற்றும் 1 முனை 3 மற்றும் 1 முனை 1 மைனஸ் முனை 3 நல்லது இது என்னவாக இருக்கும் ன் மதிப்பு முனை 3 மற்றும் முனை 1 ல் என்ன 0 இந்த முக்கோணம் இந்த பச்சை முக்கோணம் முனை 1 ல் தொடங்கி முனை 2 ல் முடிகிறது மற்றும் முனை 3 ல் 0 க்கு செல்கிறது இரண்டு முனை புள்ளிகளிலும் அதன் மதிப்பு என்ன மாணவர் 0 மிகவும் எளிமையானது நாம் இதை கவனித்துக் கொள்ளலாம் வலதுகைப் பக்கம் இறுதிப் புள்ளிகளில் தான் விளையாட வரும் ஏனென்றால் அது ரத்தாகிவிடும் இதுவே பேஸிஸ் அல்லது டெஸ்டிங் பங்க்ஷனின் புத்திசாலித்தனமான தேர்வு இரண்டாம் சமன்பாடு இவ்வாறு வரும் முதல் சமன்பாட்டை கவனித்துக் கொள்ளுங்கள் என்னென்ன வேரியபுள்ஸ் உள்ளது மற்றும் அவை எல்லாம் கான்ஸ்டண்ட்ஸ் அது x ன் உடைய இன்டேகரேட் செய்யும் பங்க்ஷன் அற்பமானதாகும் மாணவர் Hm இரண்டாம் விஷயம் k உடைய குவாட்ரேடிக் இதை குவாட்ரேட்சர் கொண்டு செய்யலாம் என்னென்ன வேரியபுள்ஸ் உள்ளது ஏதாவது நெகட்டிவ் உள்ளதா இரண்டாம் சமன்பாடு இங்கே ஆகும் மாணவர் 2 1 மாணவர் சரியாக இப்போது நாம் மூன்றாவது சமன்பாட்டின் பேட்டேர்னை பார்ப்போம் மாணவர் 0 இது 0 கூட்டல் ஆகும் மாணவர் 3 மற்றும் நான்காவது சமன்பாடு கொடுக்கும் மாணவர் கூட்டல் 0 என்னுடைய வலது கை பக்கத்தில் இறுதி சமன்பாட்டில் உள்ள வை தேர்வு செய்தால் அதனுடைய மதிப்பு இறுதி புள்ளி முனையில் 1 ஆகும் அதனால்தான் எனக்கு நான் ஜீரோ பங்களிப்பு கிடைக்கிறது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்தால் எனக்கு கிடைக்கும் மற்றும் என்னிடம் நான் ஜீரோ b இருக்கும் அதனால் எனக்கு நான் ஜீரோ u வும் கிடைக்கும் நட்ஷெல் என்னும் மெத்தட் ஒன் டைம்மென்ஷனில் FEM ஐ தீர்க்க உதவுகிறது இப்போது நாம் என்ன செய்தோம் என்று தெளிவாக உள்ளதா நினைவில் கொள்ளுங்கள் தொடங்கும் புள்ளி வெயிட்டெட் ரெசிடியுவள் பார்ம் அதை நாம் வீக் பார்முக்கு மாற்றுகிறோம் வீக் பார்முக்கு மாற்றிய பிறகு அதில் அன்னோனை மாற்றுகிறோம் அதை நாம் ஷேப் பங்க்ஷன் கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும் ஒரு சிறிய புத்திசாலித்தனம் என்னவென்றால் நான் என்னுடைய டெஸ்டிங் பங்ஷனை தேர்வு செய்து கொள்ளலாம் எனக்கு வேரியபுள்ஸ் உடன் போதிய சமன்பாடுகள் கிடைத்தது இறுதி ஷேப் பங்ஷன் நான் அவ்வாறே விட்டுவிட்டேன் எப்போதெல்லாம் எனக்கு பொதுவான முனைகள் உள்ளதோ அப்போதெல்லாம் நான் ஷேப் பங்க்ஷனை சேர்த்துக்கொள்வேன் அதனால் எனக்கு மற்றும் முக்கோணங்கள் கிடைத்தது அது ஒரு கருத்து இன்னொரு கருத்து பவுண்டரி கண்டிஷன் ஆகும் என்னிடம் ரேடியேஷன் பவுண்டரி கண்டிஷன் உள்ளது எது உண்மையாக வெளியே செல்லும் மாணவர் சிதறிய பீல்ட் சிதறிய பீல்ட் ஏனென்றால் ஒரு இடத்தில் நுழைந்து இன்னொரு இடத்தில் வெளியேறும் அதனால் அதன் மீது எவ்வித பவுண்டரி கண்டிஷனையும் அப்ளை செய்யக்கூடாது நாம் சிதறிய பீல்ட் மீது அப்ளை செய்யலாம் மற்றும் இந்த சிதறிய பீல்டில் எவ்வாறு கிடைக்கும் சரி இது ஒரு வகை வினோதமான கருத்து ஆகும் அது எனக்கு க்கு ஒரு கண்டிஷனை கொடுத்துள்ளது அடிப்படையாக அதுவே எனக்கு தேவையானது நான் இங்கு மாற்றிடு செய்தேன் மற்றும் அது எனக்கு நான் ஜீரோ வலதுகை பக்கத்தை கொடுத்தது நீங்கள் இப்போது அனைத்து வகை இன்சிடென்ட் பீல்டு தோன்றுவதை இங்கே பார்க்கலாம் அற்பமாக நீங்கள் பார்க்கலாம் ஒருவேளை இன்சிடென்ட் பீல்டு இல்லை என்றால் அங்கு சிதறல் இருக்காது b 0 ஆகும் u 0 ஆகும் நீங்கள் எதிர்பார்த்ததை போல அது 1D FEM சமன்பாட்டின் இறுதிக்கு கொண்டு வரும் மாணவர் இந்த பேஸிஸ் பங்க்ஷனுக்கு பதிலாக மாணவர் நாம் எப்படி முடியும் நீங்கள் பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷனை உபயோகிக்க முடியாது ஏனென்றால் அது நாம் கொண்டுள்ள பவுண்டரி கண்டிஷனை திருப்தி செய்யாது மாணவர் ஆம் முதல் சமன்பாடு ஆகும் மாணவர் இரண்டாம் இரண்டாம் மற்றும் மன்னிக்கவும் மாணவர் இரண்டாவது மற்றும் அடுத்தது மற்றும் மற்றும் அடுத்தது மட்டும் ஆனால் நான் சொல்ல வருவது அது டொமைனிலிருந்து வந்தது 2 எலிமெண்ட்டின் மீது இருந்தது அதனால்தான் நான் க்கு இடையே 2 எலிமெண்ட்டை தேர்வு செய்ய வேண்டும் மாணவர் ஒரு பயிற்சி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் திரும்ப சென்று 6 வது ஷேப் பங்க்ஷனை பயன்படுத்தி டிரைவ் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆறு சமன்பாடுகள் கிடைக்கும் மற்றும் முயற்சி செய்து பாருங்கள் உண்மையில் உங்களுக்கு நான்கு சமன்பாடுகளை கிடைக்கும் மிகவும் எளிய பயிற்சி இது உங்களுக்கு சற்று தெளிவைக் கொடுக்கும் நான் உங்களுக்கு நேரடியான ஷார்ட்கட்டை கொடுத்துள்ளேன் எடுத்துக்காட்டுக்கு குறிப்பு புத்தகம் சாப்டர் 3 ல் வோலகிஸ் எழுதியதில் அவர்கள் ஷார்ட்கட்டை பயன்படுத்த மாட்டார்கள் பெரிய சிஸ்டம் ஆப் ஈகுவேஷனை எழுதி பின்னர் சில அல்ஜீப்ராவை கொண்டு குறைத்துக் கொள்வர் மாணவர் இதை தீர்ப்பதில் என்ன சிக்கல் உள்ளது இது ட்ரிடியகோனால் ஆகும் பொதுவாக இது ஸ்பேர்ஸ் சிஸ்டம் ஆப் ஈகுவேஷன் ஆகும் நீங்கள் இந்த சிக்கலை தீர்க்க LU டிக்கம்போசிஷன் செய்ய வேண்டும் இது எளிதான ஆர்டர் மாணவர் ஓ நான் w வை பயன்படுத்த கூடாது வேறு எந்த அடையாளத்தை பயன்படுத்த வேண்டும் மாணவர் a b c d d d ஐ பயன்படுத்தவில்லை d என்பது டயகனல் எலிமெண்ட்டின் எண்ணிக்கையாகும் நீங்கள் லீனியர் அல்ஜிப்ரா செய்துள்ளீர்கள் அங்கு d டயகனல் எலிமெண்ட் இருக்கும் நீங்கள் LU டிக்கம்போசிஷன் தொடங்கும் போது நீங்கள் வரிசையை எலிமினேட் செய்ய தேவையில்லை நிறைய தடவை உங்களுக்கு விரைவில் 0 கிடைத்துவிடும் d தடவை மட்டும் செய்யலாம் அதனால் இதன் ஆர்டரை என்போம் d மிக சிறியது d 2 3 எதுவாயினும் மற்றும் n ஓடு ஒப்பிடும் போது அது மிகவும் பெரியது பல 1000 மற்றும் பல 1000 ஆகும் நீங்கள் இந்த ஆர்டரை ஐ எங்கும் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் அதை இவ்வாறு காண முடியும் மாணவர் ஆர்டர் n ஆர்டர் n சரி இதை MoM ஓடு ஒப்பீடு செய்யுங்கள் அதனுடைய ஆர்டர் ஆகும் அதனால் அது வேகமாகும்